ப்ரொடியூசர் கன்சுயூமர் ப்ராபிளம் குறித்து விவாதித்தோம் ப்ரொடியூசர் கன்சுயூமர் ப்ராபிளமில் என்ன நடக்கிறது என்பது ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் இருக்கும் ஒரு நிலையான பிரச்சினை டேட்டாகளை உருவாக்கும் சில செயல்முறைகள் உள்ளன மேலும் அவை உண்மையில் அந்த டேட்டாவை நுகரும் கடந்த வகுப்பில் கூறியதைப் போன்ற ஒரு உதாரணம் ஒரு இருபடி சமன்பாட்டின் ரூட்களைக் கண்டுபிடிக்கும் ஒரு நிரல் எழுதப்பட்டிருக்கலாம் அந்த நிரல் ax2 bx c சமன்பாட்டிற்கு ரூட்களைக் கண்டுபிடிக்கும் இப்போது இந்த நிரல் பயனரிடமிருந்து ab மற்றும் c இன் மதிப்புகளைப் படிக்க வேண்டும் பின்னர் அது ரூட்களைக் கண்டுபிடிப்பதைத் தொடரும் இப்போது இந்த abcயின் ரீடிங் செயல்முறை கீபோர்ட் என்று சொல்லப்பட்டவை அல்லது அவை சில கோப்பு முதலியவற்றிலிருந்து வந்திருக்கலாம் எனவே டேட்டா வரும் இடத்திலிருந்து ஒரு உள்ளீட்டு செயல்முறை உள்ளது இது உண்மையில் இந்த கணக்கீட்டைச் செய்யும் நிரலுடன் தொடர்புகொள்வதாகும் இந்த ரூட் கணக்கீட்டு நிரல் உள்ளது அது உண்மையில் ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்வதில் உள்ளது இப்போது மனிதர்கள் இதில் ஈடுபட்டால் இந்த உள்ளீட்டு செயல்முறை மெதுவாக இருக்கும் இது ரூட் கணக்கீட்டு செயல்முறையாகும் இது abc ஐ படிக்கிறது அவை சில பகிரப்பட்ட நினைவக இடத்தில் உள்ளன ஏனெனில் அவை உள்ளீட்டு செயல்முறைக்கும் இந்த ரூட் போட்டி தொகுதிக்கும் இடையில் பகிரப்படுகின்றன இப்போது இந்த abc என்றால் ரூட் போட்டி தொகுதி மிக வேகமாக இருந்தால் நிச்சயமாக அது ab மற்றும் c ஆகியவற்றின் சரியான மதிப்புகளைப் பெறாது மறுபுறம் ரூட்களின் தொடர்ச்சியான ஃப்லொ இருந்தால் நிரலின் அறிக்கையை மாற்றினால் அது ab மற்றும் c இன் தொடர்ச்சியான மதிப்புகளைப் பெறுகிறது மேலும் அவை ஒவ்வொன்றிற்கும் இந்த மதிப்பு அல்லது ரூட்களை கணக்கிடுகிறது இந்த டேட்டா தொகுப்பு மிக விரைவான விகிதத்தில் வருகிறது என்று ஒரு வழக்கு இருக்கலாம் பின்னர் விகிதத்தை விட அந்த ரூட்களை கணக்கிட முடியும் இப்போது அந்த வகை நிலைமையை எவ்வாறு கையாள்வது உள்ளீட்டு செயல்முறைக்கும் கணக்கீட்டு செயல்முறைக்கும் இடையில் ஒரு வேக பொருத்தமின்மை உள்ளது அல்லது ப்ரொடியூசர் செயல்முறையான உள்ளீட்டு செயல்முறை மற்றும் இந்த கன்சுயூமர் செயல்முறையை பெற்றுள்ளோம் இது ரூட் கண்டுபிடிக்கும் செயல்முறை எனவே இந்த ப்ரொடியூசர் செயல்முறைக்கும் கன்சுயூமர் செயல்முறைக்கும் இடையில் வேக பொருத்தமின்மை இருந்தால் நிலைமையை எவ்வாறு கையாள்வது ப்ரொடியூசர் செயல்முறைக்கும் கன்சுயூமர் செயல்முறைக்கும் இடையில் ஒரு இடையகத்தை வைக்கலாம் ப்ரொடியூசர் வேகமாக செயலாக்கினால் அது அந்த இடையகத்திற்கு எழுதப்படும் மேலும் கன்சுயூமர் இந்த இடையகத்திலிருந்து நுகரும் எனவே வேக பொருத்தமின்மையின் சில பகுதிகள் கவனிக்கப்படும் மீண்டும் இந்த இடையக அல்லது இரண்டு வகைகளாக இருக்கலாம் ஒரு சாத்தியம் என்னவென்றால் இடையக அளவு வரம்பற்றது இடையகத்தின் அளவிற்கு நடைமுறை வரம்பு இல்லை இது சாத்தியமற்றது என்று தோன்றினாலும் ஆனால் அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்காகவும் போதுமான அளவு பெரிய இடையகத்தை வைக்கலாம் இதனால் கன்சுயூமர் இயங்கினால் இந்த ப்ரொடியூசரால் இந்த இடையகத்தை ஒருபோதும் நிரப்ப முடியாது மற்ற சாத்தியம் என்னவென்றால் இடையக அளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அது எல்லைக்குட்பட்ட இடையக நிலைமை இடையக அளவு இடையகத்திற்கு ஒரு நிலையான அளவு கிடைத்துள்ளது ப்ரொடியூசரால் டேட்டா தயாரிக்கப்படும் போது ப்ரொடியூசர் காத்திருக்க வேண்டியிருக்கும் கன்சுயூமர் சில இடையக உள்ளடக்கத்தை பயன்படுத்துகிறார் பின்னர் ப்ரொடியூசர் மட்டுமே மீண்டும் தொடர முடியும் எனவே இந்த சிக்கலின் இரண்டு வகைகள் இருப்பதைக் காண்போம் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிலை ஒத்திசைவு சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது எல்லைக்குட்பட்ட இடையக சிக்கலுக்கு சில இடையக அளவையும் இதை வரையறுக்க வேண்டும் இந்த பஃபேர் வகையின் உள்ளடக்கம் எதுவாக இருந்தாலும் அது இங்கே எழுதப்படவில்லை அது பயன்பாட்டைப் பொறுத்து இருக்கலாம் எனவே இடையகத்தில் பல்வேறு வகையான உருப்படிகள் இருக்கலாம் def ஐட்டமை வரையறுக்கிறோம் பின்னர் பஃபேர் ஐட்டமை வரையறுக்கிறோம் இந்த இடையக அளவு பின்னர் உள்ளீட்டு சுட்டிக்காட்டி மற்றும் வெளியீட்டு சுட்டிக்காட்டி உள்ளீட்டு அட்டவணை மற்றும் வெளியீட்டு குறியீடு உள்ளன இங்கே வழங்கப்பட்ட தீர்வு சரியானது ஆனால் 10 இடையக உறுப்புகளில் 9 மட்டுமே பயன்படுத்த முடியும் அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எல்லைக்குட்பட்ட இடையக ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ப்ராபிளம் எல்லையற்ற வளையமாகும் அடுத்ததாக தயாரிக்கப்பட்ட இந்த வேரியபில் ஒரு பொருளை உருவாக்கினால் இது எல்லையற்ற வளையமாகும் அடுத்து தயாரிக்கப்படுவது வகை உருப்படியின் வேரியபில் எனவே நேரம் அடுத்த மாறியில் தயாரிக்கப்படுகிறது இடையக அளவு வெளியே 1ற்கு சமமாக இல்லை அடிப்படையில் இடையகத்திற்கு சமம் ஒரு இடையகம் கிடைத்துள்ளது ஆரம்பத்தில் இந்த உள்ளீடு மற்றும் வெளியீடு இரண்டும் உள்ளன எனவே இந்த உள்ளீடு மற்றும் வெளியீடு இரு குறியீடுகளும் அவை 0 க்கு சமமாக செய்யப்படுகின்றன உள்ளீட்டு சுட்டிக்காட்டி மற்றும் வெளியீட்டு சுட்டிக்காட்டி இரண்டும் 0 க்கு சமம் இது இப்போது இடம் 0 ஆகும் பிளஸ் 1 சதவீதத்தில் இடையக காலியாக உள்ளது பிளஸ் 1 சதவிகித இடையக அளவுகளில் பிளஸ் 1 இல் 1 சதவிகிதம் இடையக அளவு வெளியே சமமாக இல்லை இது இருப்பிடத்தில் அடுத்த தயாரிப்புகளுக்கு சமமாக இந்த அறிக்கை இடையகத்தை இயக்கும் இருப்பிடம் 0 இது ஒரு பொருளை உருவாக்கி இங்கே எழுதுகிறது பின்னர் இது சுட்டிக்காட்டி முன்னேறும் 1 க்கு சமமாக வரும் கன்சுயூமர் அவ்வாறு இல்லை என்று கருதி இந்த இடையக ஒன்றொன்றாக நிரப்பப்படும் இந்த சுட்டிக்காட்டி கடைசி ஸ்பெஸ் இடையகத்திற்கு இந்த 9 மதிப்பு வரும் பின்னர் அது 0 க்கு சமமாக செல்லும் அது இப்போது இந்த தயாரிப்பாளர் செயல்முறை எவ்வாறு இயங்குகிறது மற்றும் கன்சுயூமர் செயல்முறை இருக்கலாம் ஆனால் கன்சுயூமர் சற்று மெதுவாக இருக்கிறார் இந்த ப்ரொடியூசர் தயாரித்த பிறகு கன்சுயூமர் பயன்படுத்துகிறார் இந்த கன்சுயூமர் சுட்டிக்காட்டி அடுத்த இடத்திற்கு வரும் இந்த ப்ரொடியூசர் திரும்பி வரும்போது இடையகத்தின் சில பகுதி ஏற்கனவே நுகரப்பட்டுள்ளது என்பதைக் கண்டறிந்துள்ளது இந்த பகுதியில் இது இங்கே தொடர்ந்து எழுதலாம் ஆனால் கன்சுயூமர் மெதுவாக இருந்தால் அது நிகழலாம் ஆனால் ப்ரொடியூசர் வேகமாக இருக்கிறார் எனவே கன்சுயூமர் தற்போது இந்த கட்டத்தில் இந்த ஐட்டமை அடுத்ததாக உட்கொள்வார் என்றும் ப்ரொடியூசர் இந்த கட்டத்தில் உள்ளீட்டு சுட்டிக்காட்டி இங்கே எங்காவது உள்ளது என்றும் கூறுகிறார் இதற்குப் பிறகு அடுத்த இடத்தில் எழுத முயற்சிக்கிறது இந்த கட்டத்தில் வயில் லூப் காத்திருக்க வைக்கும் பிளஸ் 1 சதவீத இடையக அளவு வெளியே சமமாக இருக்கும் அந்த விஷயத்தில் ப்ரொடியூசர் காத்திருக்க வேண்டும் ப்ரொடியூசர் இடையக நிரப்பப்பட்டால் இந்த இடையகமானது கன்சுயூமர் எதையாவது நுகரும் வரை காத்திருக்க வேண்டும் எனவே தலைகீழ் விஷயங்கள் கன்சுயூமரைப் பற்றி நடக்க வேண்டும் ஏனெனில் கன்சுயூமர் வெற்று இடையகத்திலிருந்து நுகரக்கூடாது எனவே அது எவ்வாறு செய்யப்படுகிறது அந்த வழக்கம் இங்கே அடுத்ததாக நுகரப்படுகிறது வெளியே சமமாக இருந்தால் உள்ளேயும் வெளியேயும் அவை ஒன்றே அதாவது எதுவாக இருந்தாலும் ப்ரொடியூசர் தயாரிக்கப் போகிறார் கன்சுயூமர் சுட்டிக்காட்டும் அந்த ஸ்லாட்டுக்கு இது எழுதப்படும் இது இடையகமாக இருந்தால் அவுட் என்றால் சமமாக உள்ளது எனவே ப்ரொடியூசர் இதை எழுதுவார் இந்த இடத்திற்கு எழுத முயற்சிப்பார் மேலும் கன்சுயூமர் இங்கே இருக்கிறார் இதன் பொருள் இங்கே கன்சுயூமர் என்றால் கன்சுயூமர் இது வரை உட்கொண்டார் அடுத்ததை நுகர முயற்சிக்கும் ஆனால் இடையகத்தில் எதுவும் இல்லை ஏனெனில் இவை இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன இதன் விளைவாக கன்சுயூமர் காத்திருக்க வேண்டும் உள்ளேயும் வெளியேயும் ஒரே மாதிரியாக இருந்தால் கன்சுயூமர் காத்திருக்கும்படி செய்யப்படுகிறார்கள் இல்லையெனில் கன்சுயூமர் வெளி இடத்திலிருந்து நுகரப்படுவார்கள் இது அவுட் சுட்டிக்காட்டி அவுட் பிளஸ் 1 சதவீத இடையக அளவிற்கு அதிகரிக்கப்படுகிறது பின்னர் அது அதை உட்கொண்டு உற்பத்தி செய்யும் இந்த வழியில் இந்த ப்ரொடியூசருக்கும் கன்சுயூமருக்கும் இடையில் ஒத்திசைவு இருக்க முடியும் மற்றும் இடையக அளவைப் பொறுத்து இடையக நிரம்பியிருந்தால் கன்சுயூமர் ப்ரொடியூசர் காத்திருக்க வேண்டும் இடையக காலியாகிவிட்டால் கன்சுயூமர் காத்திருக்க வேண்டும் இந்த வழியில் இந்த ப்ரொடியூசர் கன்சுயூமர் இந்த எல்லைக்குட்பட்ட இடையக பதிப்பு வேலை செய்யலாம் நிச்சயமாக இந்த உள்ளீட்டு வெளியீட்டு மாற்றங்களைச் செய்யும்போது பிற சிக்கல்களும் உள்ளன கன்சுயூமர் பஃப்பரிலிருந்து படிக்கும்போது ப்ரொடியூசர் செயல்முறை பஃப்பரிலிருந்து படிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தவில்லை கன்சுயூமர் பஃப்பரிலிருந்து படிக்கும்போது அல்லது அதற்கு நேர்மாறாக பஃபர் அவ்வாறு இருப்பதால் அவர்கள் ப்ரொடியூசரும் கன்சுயூமரும் ஒரே நேரத்தில் இந்த இடையக இடத்தை அணுக முயற்சிக்கிறார்கள் இதன் விளைவாக சில ஒத்திசைவு பொருந்தவில்லை ஆனால் இந்த வகை சிக்கல்கள் பின்னர் காணப்படும் இப்போது ப்ரொடியூசருக்கும் கன்சுயூமருக்கும் இடையில் ஒத்திசைக்க முடியும் என்ற எண்ணத்தில் திருப்தி அடைகிறோம் மேலும் அவர்களின் வேக பொருத்தமின்மையைக் கவனித்துக்கொள்ள ஏதாவது செய்ய முயற்சிக்கிறோம் ஆகவே மெசேஜ் பாஸ்ஸிங் என்பது இருக்கக்கூடிய மற்றொரு வகை நிலைமை மெசேஜ் பாஸ்ஸிங் அமைப்புகள் அவ்வாறு அழைத்திருக்கிறார்கள் செயல்முறைகள் தொடர்புகொள்வதற்கும் பகிர்வு வேரியபிலை நாடாமல் அவர்களின் செயல்களை ஒத்திசைப்பதற்கும் பகிரப்பட்ட வேரியபில் எதுவும் இல்லை தொடர்பு கொள்ள விரும்பினால் அவர்கள் சென்டரிடமிருந்து ரிசீவருக்கு வெளிப்படையான செய்திகளை அனுப்புவார்கள் மேலும் இந்த செய்திகளின் மூலம் சென்ட் ரிசீவ் இரண்டு கணினி அழைப்புகள் அனுப்பப்படலாம் சென்டர் செயல்முறை ஒரு அனுப்பும் கணினி அழைப்பைப் பயன்படுத்தும் மற்றும் ரிசீவர் செயல்முறை பெறும் கணினி அழைப்பு செய்தி அளவை நிலையான அல்லது மாறக்கூடியதாக இருக்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமைப் பொறுத்து வேரியபில் அளவிலான செய்திகளைக் கொண்டிருக்க அனுமதிக்கும் சில ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் அளவு மெசேஜ்களை மட்டுமே சரிசெய்ய முடியும் வேறுபட்ட மெசேஜ் அளவுகளைக் கொண்டிருக்கலாம் இந்த மெசேஜ் அனுப்பும் அமைப்புகள் வெவ்வேறு இயக்க முறைமைகளிலும் உள்ளன P மற்றும் Q செயல்முறைகள் தொடர்பு கொள்ள விரும்பினால் அவற்றுக்கிடையே ஒரு தொடர்பு இணைப்பை நிறுவ வேண்டும் P1 மற்றும் P2 ஆகிய இரண்டு செயல்முறைகள் கிடைத்துள்ளன அந்த P மற்றும் Q அவற்றுக்கிடையே ஒரு தொடர்பு இணைப்பை நிறுவ வேண்டும் இந்த செயல்முறை P இந்த Qவுக்கு இந்த இணைப்பில் எழுத முடியும் மற்றும் Q செயல்முறை அதை படிக்க இதேபோல் செயல்முறை Q இங்கே எழுதலாம் மற்றும் செயல்முறை P ஐ இங்கிருந்து படிக்க முடியும் இது அனுப்புதல் அல்லது பெறுதல் வழியாக மெசேஜ்களை பரிமாறிக்கொள்வது செயல்முறை P மெசேஜ்களை அனுப்பலாம் செயல்முறை Q மெசேஜ்களைப் பெறலாம் அல்லது நேர்மாறாக இருக்கலாம் இப்போது பதிலளிக்க வேண்டிய கேள்விகள் என்னவென்றால் இந்த இணைப்புகள் எவ்வாறு நிறுவப்பட்டுள்ளன என்பது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இரண்டுக்கும் மேற்பட்ட செயல்முறைகளுடன் தொடர்புடைய ஒரு இணைப்பு P என்னால் இரண்டு செயல்களுக்கு மேல் ஒரு செய்தி Q இருக்க முடியுமா ஒவ்வொரு இரண்டு தொடர்பு செயல்முறைகளுக்கும் இடையே எத்தனை இணைப்புகள் இருக்க முடியும் ஒரு Q இருக்கிறதா அல்லது பல Q கள் உள்ளன பல விஷயங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அல்லது அதே மெசேஜ் கியூ இது Q ஐ மட்டுமல்ல மற்றொரு செயல்முறையையும் Q1 ஊட்டுகிறது அது இருக்க முடியுமா இந்த இணைப்பு மூலம் எத்தனை மெசேஜ்களை அனுப்ப முடியும் அல்லது எவ்வளவு பெரிய மெசேஜ்களை இந்த கியூ மூலம் அனுப்ப முடியும் போன்ற திறன் என்ன இது இன்னொரு விஷயம் ஒரு மெசேஜின் அளவு இணைப்பு நிலையான அல்லது மாறக்கூடியதாக இருக்கும் மெசேஜ் வடிவம் அது நிலையான நீளமாக இருக்க முடியுமா அல்லது ஒரு நிலையான நீளம் இருக்க வேண்டுமா அல்லது வேரியபில் நீளத்தையும் இடமளிக்க முடியுமா இணைப்பு ஒரு திசை அல்லது இருதரப்பு திசை என்பது ஒரே P இலிருந்து Q க்கு மட்டுமே அல்லது அது Q இலிருந்து P க்கு வரக்கூடும் என்பதாகும் ஆகவே இவை இரண்டு செயல்முறைகள் அல்லது பல செயல்முறைகள் மற்றும் பல ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களுக்கு இடையிலான தகவல்தொடர்பு இணைப்பைப் பற்றி சிந்திக்கக்கூடிய வெவ்வேறு மாற்றுகள் இந்த கேள்விகளுக்கு வெவ்வேறு வழிகளில் பதிலளிக்க முயற்சிக்கும் கணினியை மேலும் மேலும் சிக்கலாக்குவதால் அவை ஒவ்வொன்றும் உள்ளன மெசேஜ் கியூவில் மேலும் மேலும் நெகிழ்வுத்தன்மையை ஏற்படுத்த முயற்சிக்கிறீர்கள் பின்னர் இந்த மெசேஜ் பாஸ்ஸிங் மெக்கானிசமில் இந்த செயல்படுத்தல் மேலும் மேலும் சிக்கலானதாக மாறும் ஆனால் இது தேவையான நெகிழ்வுத்தன்மையைப் பொறுத்தது செயல்படுத்தலைப் பொருத்தவரை பிசிக்கல் கம்யூனிகேஷன் இருக்க வேண்டும் மற்றும் ஒரு தர்க்கரீதியான பகுதி இருக்க வேண்டும் ஏனெனில் அவை பகிரப்பட்ட நினைவகம் வழியாக தொடர்பு கொள்ளலாம் இந்த பகிர்வு நினைவக உருவாக்கம் பற்றி விவாதித்ததைப் போலவே shm கணினி அழைப்பு பெறலாம் இதேபோல் பகிர்வு நினைவகத்தின் சில அர்ப்பணிப்பு பகுதியை கொண்டிருக்கலாம் இது இரண்டு செயல்முறைகளுக்கு இடையில் மெசேஜ் கியூ ஆக செயல்படுகிறது அது போன்ற ஒரு பிசிக்கல் கம்யூனிகேஷனை கொண்டிருக்கலாம் வன்பொருள் பஸ் இருக்க முடியும் பல செயலிகளைப் பெற்றிருக்கலாம் டேட்டா பரிமாற்றம் பஸ் வழியாக நடைபெறும் அவர்கள் இப்போது ஒரு பஸ்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளனர் வன்பொருள் பஸ் வழியாக இந்த பிசிக்கல் கம்யூனிகேஷனை செய்கிறோம் அல்லது ஒரு பிணையத்தில் தொடர்பு கொள்கிறோம் அவை செயலிகள் அல்லது அவை ஒரு பிணையத்தில் விநியோகிக்கப்படுகின்றன மற்றும் நெட்வொர்க்கில் மெசேஜ்களை அனுப்பினோம் இந்த தகவல்தொடர்பு இணைப்பை நிறுவக்கூடிய இந்த வகை இயற்பியல் தளத்தை கொண்டிருக்கலாம் மேலும் தர்க்கரீதியாக இணைப்பு நேரடி இணைப்பு அல்லது மறைமுக இணைப்பு போன்ற வேறுபட்ட வகைப்பாடு இருக்கலாம் அது போன்ற வேறு சில முனைகளின் வழியாக செல்கிறதா அல்லது அது இணைப்பை சுட்டிக்காட்ட ஒரு நேரடி புள்ளி பின்னர் ஒத்திசைவு அல்லது ஒத்திசைவற்ற நிலைப்பாடுகள் ஆகும் இந்த டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவரின் இந்த செயல்பாட்டை ஒத்திசைக்கும் க்ளோபல் கிளாக் ஏதேனும் உள்ளதா தானியங்கி அல்லது வெளிப்படையான இடையக ரிசீவர் அதைப் பெறுவதற்குக் காத்திருக்காமல் செய்தி நீளமாகவோ அல்லது பல செய்திகளாகவோ அனுப்பப்பட்டால் தேவை என்று இடையகப்படுத்துதல் அதை சில இடையகங்களைப் பயன்படுத்தி செய்கிறீர்களா இல்லையா எனவே அந்த வழியில் மீண்டும் வெவ்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க வெவ்வேறு வழிமுறைகள் இருக்கலாம் டைரக்ட் கம்யூனிகேஷனை பொருத்தவரை செயல்முறை என்பது ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பெயரிட வேண்டும் இது மெசேஜ்களை அனுப்புவதற்குப் பயன்படுத்தப்படும் இந்த இரண்டு கணினி அழைப்புகளையும் அனுப்பவும் பெறவும் உள்ளது மெசேஜ்யை அனுப்புவது போன்ற இந்த அழைப்பு இது முக்கியமாக P செயல்முறைக்கு ஒரு செய்தியை அனுப்ப விரும்புகிறேன் என்பதாகும் P ஐ செயலாக்க ஒரு செய்தியை அனுப்புங்கள் இதேபோல் Q செய்தியைப் பெறுங்கள் செயலாக்கத்திலிருந்து ஒரு மெசேஜ்யைப் பெறுங்கள் அந்தச் மெசேஜ்யை அனுப்ப விரும்புகிறோம் என்பதை வெளிப்படையாகக் குறிப்பிடலாம் P என்றும் இது Q என்றும் P க்கு Q கிடைத்துள்ளது இது Q க்கு சில மெசேஜ்யை அனுப்ப விரும்புகிறது மேலும் P1 ஐ செயலாக்க வேறு சில செய்திகளை அனுப்ப விரும்புகிறது எனவே மற்றொரு செய்தி P2 செயல்முறைக்கு இந்த குறிப்பிட்ட மெசேஜ்யை Q க்கு மட்டுமே அனுப்ப விரும்புகிறது இது Q மெசேஜ்யை 1 ஐப் பயன்படுத்தலாம் மெசேஜ் 1 என்பது ஒரு டேட்டா நினைவக அமைப்பு என்பது சில வேரியபில் கட்டமைப்பாகும் அதில் மெசேஜ் வடிவத்தில் வைக்கப்பட்டு பின்னர் மெசேஜ் Q க்கு அனுப்பப்படுகிறது எப்போது P2 க்கு அனுப்ப விரும்புகிறது இது P2க்கு சில மெசேஜ் M2 ஐ அனுப்புவது போல் எழுதும் இந்த பெறும் முடிவைப் போலவே அதே கணினி அழைப்பையும் பெற்றுள்ளோம் எந்த சோர்ஸ் இருந்து செய்தியை எதிர்பார்க்கிறது Q செயலாக்கத்திலிருந்து ஒரு செய்தியைப் பெறும் என்று எதிர்பார்க்கிறது இப்போது உள்ள தகவல் தொடர்பு இணைப்புகளின் இந்த பண்புகள் தானாக நிறுவப்படுகின்றன ஒரு இணைப்பு சரியாக ஒரு தொடர்பு செயல்முறைகளுடன் தொடர்புடையது ஒவ்வொரு தொடர்பு செயல்முறைக்கும் இடையில் ஒரு இணைப்பு கிடைத்துள்ளது ஒவ்வொரு ஜோடிக்கும் இடையில் சரியாக ஒரு இணைப்பில் உள்ளது மற்றும் இணைப்பு ஒருதலைப்பட்சமாக இருக்கலாம் ஆனால் இது பொதுவாக இருதரப்பு ஆகும் இவை பொதுவாக பின்பற்றப்படும் தகவல் தொடர்பு இணைப்பின் சில பண்புகள் அவற்றின் வெவ்வேறு பண்புகளின் வெவ்வேறு வகை அளவுருக்கள் கிடைத்துள்ளன அவை பொதுவாக ஒரு செய்தி அனுப்பப்படும் போதெல்லாம் இணைப்பு தானாகவே நிறுவப்படும் இது ஒரு ஜோடி தொடர்பு செயல்முறைக்கு இடையில் உள்ளது எனவே ஒவ்வொரு ஜோடியும் சரியாக ஒரு இணைப்பு மற்றும் இணைப்பு இருதரப்பு இயல்புடையது இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் ஏற்பட்டால் போர்ட் என குறிப்பிடப்படும் மெயில்பாக்ஸ்களிலிருந்து செய்திகள் இயக்கப்படுகின்றன மற்றும் பெறப்படுகின்றன ஒவ்வொரு மெயில்பாக்ஸ்களிலும் ஒரு தனித்துவமான id இருக்கும் மற்றும் செயல்முறைகள் ஒரு மெயில்பாக்ஸ்யைப் பகிர்ந்து கொண்டால் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும் ஒவ்வொரு செயல்முறைக்கும் தொடர்புடைய மெயில்பாக்ஸ் கிடைத்துள்ளது ஒரு செயல்முறைக்கு யாராவது ஒரு செய்தியை அனுப்ப விரும்புகிறார்கள் அது தொடர்புடைய மெயில்பாக்ஸ் மற்றும் பெறும் செயல்முறைக்கு ஒரு செய்தியை அனுப்பும் அது எந்த ரிசீவரிடமிருந்து ஒரு செய்தியை எதிர்பார்க்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக மெயில்பாக்ஸ்யிலிருந்து அதைப் படிக்கும் அது மெயில்பாக்ஸ்யிலிருந்து அதைப் படித்து எந்த ரிசீவரிடமிருந்து எந்த டிரான்ஸ்மிட்டர் செய்தி வந்துள்ளது என்பதைக் கண்டுபிடிக்கும் இந்த மெயில்பாக்ஸ் பகிர்வு மற்றும் எல்லாவற்றிற்கும் ஆனால் வடிவ அனுமதி நிறுவப்பட்டவுடன் ஒரு புதிய மெயில்பாக்ஸ் அல்லது போர்ட் உருவாக்கி மெயில்பாக்ஸ் மூலம் செய்திகளை அனுப்ப அல்லது பெறலாம் மற்றும் ஒரு மெயில்பாக்ஸ்யை நீக்கவும் இவை சில செயல்பாடுகள் உள்ளன எனவே எடுத்துக்காட்டாக கிடைத்த ஒரு செய்தியை அனுப்புகிறார்கள் இது மெயில்பாக்ஸ்க்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது ஒரு செய்தி மெயில்பாக்ஸ் A இலிருந்து ஒரு செய்தியைப் பெறுகிறது அவை அனைத்தும் சில மெயில்பாக்ஸ் தொடர்புடையவை இரண்டு செயல்முறைகள் அவர்கள் சில மெயில்பாக்ஸ்யைப் பகிர்ந்து கொண்டால் ஒரு செயல்முறையை வாங்க ஒரு மெயில்பாக்ஸ்க்கு அனுப்புகின்றன இது இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் வழி ஏனென்றால் எந்தச் செயலுக்கு செய்தியை அனுப்ப விரும்புகிறோம் என்பதை நேரடியாகச் சொல்லவில்லை ஆனால் ஒரு மெயில்பாக்ஸ்யை மட்டுமே குறிப்பிடுகிறோம் இதேபோல் பெறும் முடிவில் அடுத்த செய்தியைப் பெற விரும்பும் செயல்முறையிலிருந்து எந்த செயல்முறையைப் பெறுவோம் என்று கூறவில்லை ஆனால் மெயில்பாக்ஸ் உள்ள அடுத்த செய்தி எது என்பதை சொல்கிறோம் அதன்படி அந்த கையாளுதலுக்கு சில நடவடிக்கைகளை எடுக்கிறோம் பின்னர் இந்த தகவல்தொடர்பு இணைப்பின் பண்புகள் செயல்முறைகள் ஒரு பொதுவான மெயில்பாக்ஸ்யைப் பகிர்ந்து கொண்டால் மட்டுமே இணைப்பு நிறுவப்பட்டது ஒவ்வொரு இணைப்பு செயல்முறைகளும் பல தகவல்தொடர்பு இணைப்புகளைப் பகிர்ந்து கொள்ளலாம் மற்றும் இணைப்பு ஒரு திசை அல்லது இருதரப்புதிசை இருக்கலாம் எனவே இவை இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் விஷயத்தில் தகவல் தொடர்பு இணைப்பின் பண்புகள் மெயில்பாக்ஸ் பகிர்வு போன்ற வேறு சில சிக்கல்கள் P1 P2 இது ஒரு நிலைமை என்று வைத்துக்கொள்வோம் P1 P2 மற்றும் P3 மெயில்பாக்ஸ் A P1 அனுப்புகிறது மற்றும் P2 மற்றும் P3 இப்போது பெறுகிறது P1 யாருக்கு அனுப்பியது போன்ற செய்தியை யார் பெறுகிறார்கள் அவர்கள் மெயில்பாக்ஸ்யைப் பகிர்வதால் அவர்களிடமிருந்து P இலிருந்து தகவல்களை இணைப்பதாக இருக்கிறார்கள் என்று கருதவில்லை அனுப்பும் எதுவும் வேறு ஏதேனும் ஒரு செயல்முறையின் காட்சியாக இருந்தாலும் கூட இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம் இந்த P1 P2 மற்றும் P3 க்கு இடையில் இது பாதுகாப்பு பிரச்சினைக்கு இடையூறு விளைவிப்பதில்லை ஆனால் அடுத்த செய்தியை யார் படிக்க வேண்டும் என்பதை போன்றது என்ன தீர்வு இருக்க முடியும் அதிகபட்சம் இரண்டு செயல்முறைகளுடன் ஒரு இணைப்பை இணைக்க அனுமதிப்பதே தீர்வு மெயில்பாக்ஸ் கிடைத்திருந்தால் இந்த வழக்கில் P1 P2 P3 மூன்று செயல்முறைகளுடன் தொடர்புடையது அதற்கு பதிலாக P1 மற்றும் P2 க்கு இடையில் இரண்டு மெயில்பாக்ஸ்களை உருவாக்கலாம் மற்றும் P1 மற்றும் P3 க்கு இடையில் ஒன்று அந்த வழியில் இந்த வகை சிக்கல் இல்லை எந்த செயல்முறை செய்தியைப் பெறுகிறது அல்லது பெறும் செயல்பாட்டை இயக்க ஒரே நேரத்தில் ஒரு செயல்முறையை மட்டுமே அனுமதிக்க முடியும் எப்படியாவது இரண்டு செயல்முறைகள் இதை ஒரே நேரத்தில் பெறாது என்பதை உறுதிசெய்கிறோம் இது மற்றொரு சிக்கலாகும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு செயல்முறை மட்டுமே பெறும் செயல்பாட்டை செயல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் எனவே இல்லையெனில் இந்த P1 ஐ அனுப்பியிருக்கலாம் அது சில செய்திகளை அனுப்பியுள்ளது P1 சில செய்திகளை அனுப்பியுள்ளது இது P2 மற்றும் P3 கிடைத்துள்ளது இந்த P2 P3 இந்த செயல்முறைகள் இப்போது உள்ளன P1 மெயில்பாக்ஸ்க்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது மெயில்பாக்ஸ் இல் சில செய்திகள் இப்போது P2 மற்றும் P3 இரண்டையும் ஒரு முறை வந்து அதை அணுக முயற்சிக்கின்றன இதன் விளைவாக சில முரண்பாடுகள் ஏற்படக்கூடும் ஏனெனில் P2 அதை பாதியாகப் படித்திருக்கலாம் பின்னர் P3 அதைப் படித்திருக்கலாம் அது இங்கிருந்து செய்தியை நீக்கியுள்ளது ஆனால் P3 கூட இருந்தது அந்த வழியில் பல முரண்பாடுகள் வரக்கூடும் ஒரே நேரத்தில் ஒரு செயல்முறை மட்டுமே பெறும் செயல்பாட்டை இயக்கும் என்பதை எப்படியாவது உறுதிப்படுத்த வேண்டும் பெறுதல் என்பது ஒரு செயல்முறையால் மட்டுமே செய்யப்படுவதை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது ரிசீவரை தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்க கணினியை அனுமதிக்கலாம் பின்னர் சென்டருக்கு ரிசீவர் யார் என்று அறிவிக்கப்படும் அப்படியல்ல யார் செய்தியைப் பெறுகிறார்கள் என்பது போல கணினி தீர்மானிக்கிறது எனவே P2 P3 இருவரும் பெறுதல் அழைப்பை வெளியிட்டால் அது அவற்றில் ஒன்றை P2 ஆக எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் P1ற்கு தெரிவிக்கும் செய்தி P2 செயலாக்கத்தால் எடுக்கப்பட்டது என்பதை தெரிவிக்கும் எனவே இது ஒரு வாய்ப்பு தன்னிச்சையாக ரிசீவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்டருக்கு விருப்பம் ரிசீவரைப் பற்றி அறிவிக்கப்படும் இந்த செய்திகளைத் தடுக்கும் மற்றும் தடுக்காத திட்டத்தைப் பொறுத்தவரை மற்றொரு முக்கியமான கருத்து உள்ளது தடுப்பு திட்டம் ஒத்திசைவாக கருதப்படுகிறது அடிப்படையில் என்ன நடக்கக்கூடும் என்பது இந்த P1 செயல்முறையை பெற்றுள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு குறியீட்டை இயக்குகிறது இது P1 க்கானது மற்றும் P1 மற்றொரு செயல்முறைக்கு P2 ஐ அனுப்புகிறது இப்போது அது செய்தியை அனுப்புகிறது மெசேஜில் சில டேட்டா அல்லது தகவல்கள் உள்ளன அதில் P2 தொடரும் P2 டேட்டாவைப் பயன்படுத்தி முடிந்ததும் P1 ஐ செயல்பாட்டில் செய்துள்ளேன் என்று சொல்ல வேண்டும் இது ஒரு வகை நிலைமை P1 மெசேஜ் வரும் வரை காத்திருக்கும் மற்றும் மெசேஜ் ரிசீவரால் பெறப்படும் வரை இது அனுப்புதல் தடுப்பு வகை என்று அழைக்கப்படுகிறது சென்டரை தடுப்பது மெசேஜ் ரிசீவரால் பெறும் வரை தடுக்கப்படும் இது ஒரு தடுப்பு பெறுதல் ஆகும் எனவே இந்த தடுப்பு பெறுதல் ஒரு செய்தி கிடைக்கும் வரை ஒரு ரிசீவர் தடுக்கப்படுகிறது எனவே P2 நிர்வாகியாக இருக்கலாம் இந்த கட்டத்தில் அது ஒரு மெசேஜ்யை எதிர்பார்க்கிறது ஆனால் இந்த P1 இதுவரை எதையும் அனுப்பவில்லை P1 மெதுவாக இருக்கலாம் அல்லது இது அட்டவணை இல்லை இந்த நேரத்தில் P2 பெறும் அழைப்பை இயக்கும் போது P2 காத்திருக்க செய்யப்படுகிறது எந்த செய்தியும் கிடைக்காததால் P2 காத்திருக்கப்படுகிறது இந்த தடுப்பு அனுப்புதல் மற்றும் தடுப்புகளைப் பெறுகிறோம் எனவே அனுப்புவதைத் தடுப்பது செய்தி அனுப்பப்பட்டதைப் போன்றது ஆனால் ரிசீவர் செய்தி எதுவும் பெறப்படவில்லை இது ஒரு தடுப்பு அனுப்புதல் மற்றும் பெறுவதைத் தடுப்பது என்பது பெறுதலுக்கு சில செய்தி கிடைக்கும் வரை ரிசீவர் தடுக்கப்படுவதாகும் எனவே இது ஒரு வகை மெக்கானிசமாகும் இது ஒத்திசைவு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில் ஒத்திசைவு கிடைத்துள்ளது மற்றொரு வகை சூழ்நிலை உள்ளது இது தடுப்பு அல்லது ஒத்திசைவற்ற நிலை என அழைக்கப்படுகிறது தடுக்காதது செய்தியை அனுப்புகிறது மற்றும் தொடர்கிறது இங்கே இந்த விஷயத்தில் P1 அது செய்தியை அனுப்பும் தொகை புள்ளியில் ஆனால் செய்தி ரிசீவரால் பெறப்படுகிறதா அது அடுத்த செயல்பாட்டை தொடர்ந்து செய்யும் எனவே இறுதியில் ரிசீவர் அதைப் பெற்று அதனுடன் தொடர்புடைய செயல்பாட்டைச் செய்வார் சென்டர் செய்தியை அனுப்புகிறார் மற்றும் தொடர்கிறார் தடுக்கப்படாத பெறுதல் மற்றும் ரிசீவர் செல்லுபடியாகும் செய்தியை அல்லது P2 ரிசீவராக இருந்தால் பூஜ்ய செய்தியைப் பெறுகிறார் சில சமயங்களில் அது பெறும் அழைப்பை இயக்குகிறது இப்போது அவ்வாறு இருக்கலாம் இந்த நேரத்தில் சில செய்திகள் கிடைக்கின்றன எனவே இது செய்தியைப் பெறுகிறது அல்லது P1 மெதுவாக இருந்தால் அதற்கு எந்த செய்தியும் கிடைக்காது இது ஒரு பூஜ்ய செய்தியைப் பெறும் எனவே செல்லுபடியாகும் செய்தி அல்லது பூஜ்ய செய்தியுடன் ரிசீவர் தொடரும் ஆனால் செய்தி கிடைக்கும் வரை ரிசீவர் காத்திருக்க மாட்டார் இது ஒரு பெறுதலை செயல்படுத்துகிறது அது சரியான மெசேஜ்யைப் பெற்றால் நல்லது இல்லையெனில் அது பூஜ்ய மெசேஜ்யைப் பெறுகிறது ஆனால் நிலைமை எதுவாக இருந்தாலும் அது நிரலின் மேலதிக அறிக்கைகளுடன் தொடர்கிறது சென்டர் மற்றும் ரிசீவர் தடுப்பது ஆகிய இரண்டின் வெவ்வேறு சேர்க்கைகளை கொண்டிருக்கலாம் இந்த சந்திப்பு வகை நிலைமை கிடைத்துள்ளது அந்த வழியில் வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் மீண்டும் அவர்கள் இந்தச் மெசேஜின் வெவ்வேறு சேர்க்கைகளைச் செயல்படுத்துவார்கள் மேலும் எந்த வகையான மெசேஜ் அனுப்புதல் ஆதரிக்கப்படுகிறது என்பதைக் காண தொடர்புடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கையேட்டைக் கலந்தாலோசிக்க வேண்டும்